உயிர்புள்ளியியல் மற்றும் சோதனைகளின் வடிவமைப்பு குறித்த பாடத்திற்கு வருக சோதனைகளின் வடிவமைப்பு என்ற தலைப்பில் நாம் தொடருவோம் இன்று காரணி வடிவமைப்புகளைப் பற்றி நாம் பேசப்போகிறோம் நான் 2 அளவுருக்கள் பற்றி குறிப்பிட்டேன் ஒன்று மருந்து மற்றொன்று உணவு ஒவ்வொன்றிற்கும் 2 நிலைகள் மருந்திற்கு மருந்து இல்லை மற்றும் மருந்து ஆகிய நிலைகள் அதேபோல் உணவுக்கு சாதாரண உணவு மற்றும் அதிக கொழுப்பு உணவு ஆகிய நிலைகள் நாம் 4 சோதனைகளை நடத்த முடியும் முதல் சோதனையானது மருந்து இல்லை மற்றும் சாதாரண உணவுடன் இருக்க முடியும் பின்னர் இரண்டாவது சோதனையானது மருந்து இல்லை மற்றும் அதிக கொழுப்பு உணவுடன் இருக்க முடியும் மூன்றாவது சோதனையானது மருந்து மற்றும் சாதாரண உணவுடன் இருக்க முடியும் நான்காவது சோதனையானது மருந்து மற்றும் அதிக கொழுப்பு உணவுடன் இருக்க முடியும் நம்மிடம் 2 அளவுருக்கள் 2 நிலைகள் இருக்கின்றன 2 பெருக்கல் 2 4 சோதனைகள் உள்ளன உங்களுக்குப் புரிகிறதா இதைச் செய்வதன் மூலம் நாம் பல விஷயங்களை அடைகிறோம் ஏனென்றால் இடைவினைகள் போன்றவற்றைக் கூட நாம் காண முடியும் மருந்து மற்றும் அதிக கொழுப்பு உணவை உட்கொள்ளும் நபர் சாதாரண உணவுடன் அல்லது மருந்து இல்லாத நிலையுடன் ஒப்பிடும்போது மிகவும் வித்தியாசமாக நடந்து கொள்கிறாரென்றால் மருந்துக்கும் உணவுக்கும் இடையில் ஏதாவது இடைவினை இருக்கிறதா மற்றும் அவ்வாறே பல உண்மையில் இடைவினை என்றால் என்ன என்று பற்றியும் நாம் பேசினோம் அதற்கு முன்னர் நான் நினைவுபடுத்திக் கொள்கிறேன் இடைவினை என்பது 2 மாறிகள் அவை ஒரு கூட்டுத்தன்மை முறையில் நடந்து கொண்டால் எடுத்துக்காட்டாக தயாரிப்பு உற்பத்தியை pH இன் வெப்பநிலையின் செயல்பாடாக pH 3 5 இன் ஒரு குறிப்பிட்ட மதிப்பில் நான் பார்க்கிறேன் என்றால் நான் வெப்பநிலையை மாற்றும்போது அல்லது வெப்பநிலையை அதிகரிக்கும்போது உற்பத்தி அதிகரிக்கலாம் மற்றொரு pH இல் உற்பத்தி மீண்டும் அதிகரிக்கலாம் இந்த 2 கோடுகளும் கிட்டத்தட்ட இணையாகத் தெரிகின்றன எனவே உற்பத்தியில் வெப்பநிலை மற்றும் pH இன் விளைவு என்பது கூட்டுத்தன்மை ஆகும் இதுபோன்ற நிலைமைகளை நீங்கள் கொண்டிருக்கலாம் உங்களுக்குத் தெரியும் எனவே 3 5 pHஇல் தயாரிப்பு உற்பத்தி உயர்கிறது ஆனால் pH 4 க்கு சமமாக இருக்கும்போது இது இது போன்ற குறைந்த சாய்வுடன் அதிகரிக்கிறது அல்லது pH 4 இல் இது அதிக சாய்வுடன் அதிகரிக்கக்கூடும் ஒரு இணையான நிலைமை போலல்லாமல் பின்னர் தயாரிப்பு உற்பத்தியை அடைவதில் pH மற்றும் வெப்பநிலை ஒன்றுக்கொன்று இடைவினை கொள்கின்றன என்று நாம் கூறலாம் வெப்பநிலையின் விளைவு எல்லா pH மதிப்புகளிலும் ஒரே மாதிரியாக இருக்காது ஆனால் இது pH மதிப்புகளைப் பொறுத்தது எடுத்துக்காட்டாக சில மருந்துகள் ஐரோப்பியர்களுடனும் ஆப்பிரிக்கர்கள் அல்லது ஆசியர்களுக்கு எதிராகவும் மிகவும் வித்தியாசமாக செயல்படுகின்றன பின்னர் நீங்கள் மருந்து மற்றும் இனம் இடைவினை கொள்கின்றன என்று சொல்ல முடியும் நீங்கள் இடைவினைகளைப் படிக்க விரும்பினால் நாம் காரணி வகை சோதனைகளை நிச்சயமாக செய்ய வேண்டும் அது மிக மிக முக்கியமானது நான் முன்னர் குறிப்பிட்டுள்ள மற்றொரு முக்கியமான விஷயம் ப்ளைன்ட் மற்றும் டபுள் ப்ளைன்ட் சோதனை ஏனென்றால் பொதுவாக மக்கள் அவர்கள் அறியாமலேயே ஈர்க்கப்படுவார்கள் அவர்கள் ஒரு சார்பாக இருப்பார்கள் மருத்துவ நிபுணர் மற்றும் தன்னார்வலர்கள் அல்லது நோயாளிகள் ஒரு நோயாளிக்கு ஆணோ பெண்ணோ அவரின் நோய்க்கு சிகிச்சையளிக்க ஒரு மருந்து கொடுக்கப்படுவதாகக் கூறப்பட்டால் அல்லது அவர்கள் எதிர்வினையாற்றும் விதத்தில் சில சார்புநிலைகள் இருக்கக்கூடும் எனவே பொதுவாக அவர்களுக்கு மருந்துப்போலி கொடுக்கப்படுகிறதா அல்லது ஒரு மருந்து கொடுக்கப்படுகிறதா என்று சொல்லப்படுவதில்லை அதுவே ப்ளைன்ட் ஆனால் மருத்துவ பயிற்சியாளர் அல்லது மருந்து கொடுக்கும் மருத்துவர் கூட ஆணோ பெண்ணோ அவர் நோயாளிக்கு கொடுக்கும்போது ஒரு சார்பாக இருக்கலாம் நோயாளிக்கு மருந்து அல்லது மருந்துப்போலி கொடுக்கிறாரா என்று மருத்துவரிடமும் கூறப்படவில்லை நோயாளிக்கும் அவர் மருந்து அல்லது மருந்துப்போலி பெறுகிறார்களா என்று தெரியவில்லை இது டபுள் ப்ளைன்ட் என்று அழைக்கப்படுகிறது இது செய்வதற்கு மிகவும் முக்கியமானது உண்மையில் உள் கட்டுப்பாடுகள் இது நம்மிடம் இருக்க வேண்டிய மிகவும் முக்கியமான ஒன்று சில நேரங்களில் நாம் மனிதர்களையே அவர்களின் கட்டுப்பாடுகளாகப் பயன்படுத்துகிறோம் சரிதானே எடுத்துக்காட்டாக இணை t சோதனை மனிதர்கள் அவர்களே கட்டுப்பாடாகப் பயன்படுத்தப்படுவார்கள் சில நேரங்களில் குறிப்பாக நீங்கள் ரியல் டைம் PCR யைச் செய்யும்போது நீங்கள் அனைவரும் அறிந்திருக்கிறபடி மூலக்கூறு உயிரியலில் நாம் நிறைய செய்கிறோம் நாம் ஆக்டின் போன்ற ஹவ்ஸ் கீப்பிங் ஜீனைப் பார்க்கிறோம் பின்னர் செயல்திறனை ஒப்பிட்டுப் பார்க்கிறோம் மீதமுள்ள மரபணுக்களின் அதிகரிக்கும் வகையிலான ஒழுங்குமுறை மற்றும் குறைக்கும் வகையிலான ஒழுங்குமுறை ஆகியவற்றை ஹவ்ஸ் கீப்பிங் மரபணுவைக் கொண்டு ஒப்பிடுதல் அதுவே உள் கட்டுப்பாடு நீங்கள் செய்யும் எந்தவொரு சோதனையிலும் உங்கள் அனைவருக்கும் உள் கட்டுப்பாடு இருப்பது மிக மிக முக்கியமானது ஏனென்றால் அந்த வகை நாம் காணும் மாறுபாடுகளை சமப்படுத்துகிறது நான் குரோமடோகிராஃபி மூலம் பகுப்பாய்வு செய்கிறேன் என்று வைத்துக்கொள்வோம் நான் ஒரு குறிப்பிட்ட முனையைப் பார்த்துக் கொண்டிருக்கிறேன் அது மாறிக்கொண்டிருக்கலாம் அது மேலே போகலாம் அல்லது கீழே போகலாம் ஆனால் எனக்கு மற்றொரு முனை இருந்து அது மாறவில்லை அல்லது மாறுகிறது என்றால் கட்டுப்பாட்டைப் பொறுத்து நான் தெரியாதவற்றின் அளவீடுகளை எடுக்க முடியும் அந்த வகையான விகிதமானது முழுமையான மதிப்புகளைக் கையாள்வதை விட எப்போதுமே சிறந்தது அந்த வகையில் உள் கட்டுப்பாடுகள் மிக மிக முக்கியமானவை பல நிலைமைகளில் நீங்கள் அதனை செய்வீர்கள் குறிப்பாக உயிரியல் ஆராய்ச்சியாளருக்கு நன்றாகத் தெரியும் அதில் நாம் உள் கட்டுப்பாடுகளைப் பயன்படுத்துகிறோம் மூலக்கூறு உயிரியலில் சில சமயம் உயிர்வேதியியலில் தயாரிப்பு சுத்திகரிப்பு குரோமடோகிராபி மற்றும் பல உண்மையில் குறிப்பாக நீங்கள் மருத்துவச் சோதனையைச் செய்யும்போது பிரதிநிதித்துவம் மிகவும் முக்கியமானது நீங்கள் தன்னார்வலர்களாக எடுத்துக் கொள்ளும் மனிதர்கள் அவர்கள் சமூகத்தின் ஒரு அடுக்கைச் சார்ந்தவர்களைக் காட்டிலும் ஒட்டுமொத்த மக்களையும் பிரதிநிதித்துவப்படுத்த வேண்டும் நீங்கள் எடுக்கும் திசு மாதிரிகள் மக்கள்தொகையின் பிரதிநிதியாக இருக்க வேண்டும் பொதுவாக ஒரு குழுவைச் சேர்ந்த மக்களைக் காட்டிலும் அறிந்துகொள்ள விரும்பும் மக்கள்தொகையின் சீரற்ற நிலைமையிலிருந்து நீங்கள் பொருளைப் படிக்க வேண்டும் அது மிக மிக ஆபத்தானது நல்ல சோதனைகளின் சிறப்பியல்புகள் ஒரு பக்கச்சார்பற்றதாக இருக்க வேண்டும் இது சீரற்றது ப்ளைன்ட் அதிக துல்லியமானது ஒரேமாதிரியான பொருட்கள் அதே மூலப்பொருள் ரெப்ளிகேஷன் அடுக்கமைத்தல் எளிமையானது எனவே இது தவறுகளிலிருந்து பாதுகாக்கும் பரந்த அளவிலான பொருந்தக்கூடியத்தன்மை எனவே நீங்கள் காரணி வடிவமைப்புகளை மாற்றுகிறீர்கள் நாம் இதில் நிறைய நேரம் செலவிடப் போகிறோம் நிச்சயமற்ற தன்மையை மதிப்பிட நம்மால் முடிய வேண்டும் அதாவது பிழை நம்பிக்கை வரம்புகளைப் பெற நம்மால் முடிய வேண்டும் அதை நீங்கள் எப்படி செய்கிறீர்கள் நாம் ரெப்ளிகேட் செய்கிறோம் நாம் திட்டப்பிழையைக் கணக்கிடுகிறோம் உண்மையில் நாம் இவையனைத்திலும் நிறைய நேரம் செலவிட்டு வருகிறோம் இதுதான் நிச்சயமற்ற தன்மையின் ஒரு அளவீடு ஆகும் இது மிக மிக முக்கியமானது நீங்கள் மிகவும் குறிப்பான ஒன்றை விட நிச்சயமற்ற தன்மையைக் கொண்டுவர விரும்பினால் சீரற்றமயமாக்கல் மிகவும் முக்கியமானது நாம் சில புதிய சொற்களைப் பார்ப்போம் இது தரத்திற்கு முக்கியமானதாக அழைக்கப்படும் எந்த அளவுருக்கள் மிக முக்கியமானவை எவை முக்கியமானவை அல்ல என்பதை நாம் அடையாளம் காண வேண்டும் எடுத்துக்காட்டாக உங்கள் தயாரிப்பில் ஒரு பையோப்ராசஸ் உற்பத்தி வளர்ச்சியில் நீங்கள் 100 அளவுருக்களை நினைக்கலாம் கார்பன் செறிவு நைட்ரஜன் செறிவு பல்வேறு நுண் ஊட்டச்சத்து செறிவு pH வெப்பநிலை கிளர்ச்சி r p m நீங்கள் குமிழும் ஆக்ஸிஜனின் அளவு எனவே பல அளவுருக்கள் ஆனால் அவற்றில் சில மட்டுமே மிக முக்கியமானதாக இருக்கும் அவை தரத்திற்கு முக்கியமானவை என்று அழைக்கப்படுகின்றன அவற்றில் சிலவற்றை மட்டுமே கண்டறிந்து கவனம் செலுத்துவதோடு தரத்திற்கு முக்கியமானவை என்று அழைக்கப்படும் அந்த மிக முக்கியமானவற்றைக் கட்டுப்படுத்த முயற்சிப்பதே முழு குறிக்கோள் ஆகும் எனவே தரத்திற்கு முக்கியமான அளவுருக்கள் எவை என்பதை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் நீங்கள் சோதனைகளின் வடிவமைப்பைச் செய்யும்போது ஆரம்பத்தில் நீங்கள் பல மாறிகளை எடுக்கலாம் பின்னர் தரத்திற்கு முக்கியமான சில மாறிகளை மட்டுமே நீங்கள் அடையாளம் காணலாம் அந்த வகை சோதனைகள் ஸ்கிரீனிங் வடிவமைப்பு என்று அழைக்கப்படுகின்றன நீங்கள் ஒரு ஸ்கிரீனிங் வடிவமைப்பைச் செய்யும்போது நீங்கள் பல அளவுருக்களை எடுத்துக்கொள்கிறீர்கள் பின்னர் நீங்கள் சிலவற்றிற்கு மட்டுமே வருவீர்கள் 3 4 அவை தரத்திற்கு முக்கியமானவை மிக விரிவான வடிவமைப்பைச் செய்ய அதனுடன் அதிக நேரம் நீங்கள் செலவிடுகிறீர்கள் பொதுவாக நாம் ஒரு ஸ்கிரீனிங் வடிவமைப்பைத் தொடர்ந்து ஒரு விரிவான வடிவமைப்பைச் செய்வோம் எடுத்துக்காட்டாக ஒரு கூரியர் நிறுவனத்தால் வழங்கப்பட்ட கடித பாக்கெட்டுகளை எடுத்துக்கொள்வோம் மற்றும் இங்கே விநியோக நேரம் என்பது உண்மையில் ஒருவர் பார்க்கக்கூடிய மிக முக்கியமான அளவுருவாகும் ஏனெனில் கூரியரில் பீஸ்ஸா விநியோகத்தைப் பற்றி நீங்கள் நினைத்தாலும் கூட வழங்குவதற்கு எடுக்கப்பட்ட நேரம் மிக முக்கியமானது அதைத்தான் எல்லோரும் பார்க்கிறார்கள் ஒவ்வொரு வாடிக்கையாளரும் பார்க்கிறார்கள் எனவே பாதிக்கும் அளவுருக்கள் எவை எந்த காரணிகள் பாதிப்பை ஏற்படுத்துகின்றன அவர் ஒரு இரு சக்கர வாகனத்தை ஓட்டிக்கொண்டிருக்கலாம் காற்றின் வேகம் நீங்கள் காரை ஓட்டினால் காரின் வயது அது எவ்வளவு சிறப்பாக பராமரிக்கப்படுகிறது அது ஒரு வேலை நாளா அல்லது விடுமுறை நாளா நீங்கள் எவ்வளவு தூரம் விநியோகம் செய்ய வேண்டும் ஓட்டுநரின் அனுபவம் என்ன சுற்றுப்புறம் எவ்வளவு நல்லது நன்கு அமைக்கப்பட்ட சாலைகளா எந்த நேரம் காலையா அல்லது பிற்பகலா அல்லது மாலையா அல்லது இரவா அனுமதிக்கப்ப சராசரி வேக வரம்பு என்ன சில சாலைகள் மணிக்கு 70 கிலோமீட்டர் வேகத்தை அனுமதிக்கின்றன சில சாலைகள் 25 30 யை மட்டுமே அனுமதிக்கின்றன போக்குவரத்து சமிக்ஞைகளின் எண்ணிக்கை மற்றும் அந்த நேரத்தில் அவற்றில் சிவப்பு நிறத்தை எத்தனை காட்டின இங்கே நாம் பனி அல்லது மழை அல்லது மற்ற காரணிகளை பற்றி பேசுகிறோம் சாலையில் ஏதேனும் சாலை பணிகள் நடக்கிறதா இவை அனைத்தும் உங்கள் விநியோக நேரத்தை பாதிக்கும் சரிதானே அவற்றில் பல மிக முக்கியமான அளவுருக்களாக இருக்கலாம் அவற்றில் சில மிக முக்கியமானவை அல்ல ஆனால் உங்களிடம் அதிக அளவுருக்கள் உள்ளன நீங்கள் முறையான ஆய்வு செய்யப் போகிறீர்கள் என்றால் அவைகளை குறைந்தபட்சம் ஆரம்பத்திலாவது கருத வேண்டும் அங்குதான் ஃபிஷ்போன் வரைபடம் என்று ஒன்று உள்ளது இது ஒரு காரணம் மற்றும் விளைவு வரைபடம் என்று அழைக்கப்படுகிறது இது காட்சி கருவியாகும் இது மாறுபாட்டின் சாத்தியமான காரணங்களை நாம் அடையாளம் காணவும் காட்சிப்படுத்தவும் ஆராயவும் உதவுகிறது எனவே விளைவு இது உங்கள் தயாரிப்பு உற்பத்தியாக இருக்கலாம் இது பீஸ்ஸாவை வழங்குவதற்கான நேரமாக இருக்கலாம் இது உற்பத்தி செய்யப்படும் பையோமாஸின் அளவாக இருக்கலாம் ஆனால் பாதிக்கும் காரணிகள் என்ன இங்கே நீங்கள் அறிந்த பல விஷயங்கள் நீங்கள் பயன்படுத்தும் மூலப்பொருட்களின் வகை எந்திரத்தின் வகை அதாவது நீங்கள் பயன்படுத்தும் ஃபெர்மென்டார் அல்லது பையோரியாக்டர் பின்னர் வேலை செய்கிறவர்களின் வகை எவ்வளவு திறமையானவர்கள் அல்லது திறமையற்றவர்கள் நீங்கள் பயன்படுத்தும் நொதித்தல் நுட்பங்கள் என்ன சுற்றுச்சூழல் நிலைமைகள் என்ன நாம் பயன்படுத்தும் அளவீட்டு கருவிகள் எவை எனவே நிறைய அளவுருக்கள் வந்து சேரும் அவை அனைத்துமே சிலவற்றை சொல்லும் தயாரிப்பு உற்பத்தியில் சில அதிகம் சொல்லும் சில குறைவாக சொல்லும் இது ஃபிஷ்போன் வரைபடம் என்று அழைக்கப்படுகிறது இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது ஏனென்றால் ஆரம்பத்தில் நீங்கள் ஒரு சோதனையைத் திட்டமிடும்போது அனைத்து அளவுருக்களையும் நீங்கள் கீழே வைக்கலாம் அதுவே ப்ரெயின் ஸ்டார்மிங் என்று அழைக்கப்படுகின்றது நீங்கள் எவற்றையெல்லாம் நினைகின்றீர்களோ அந்த அளவுருக்கள் எல்லாவற்றையும் நீங்கள் வைக்கலாம் பின்னர் இவற்றில் இவை அதிகம் பங்களிக்காது அல்லது இவற்றின் பங்களிப்பு மிகக் குறைவு என்று நினைப்பவற்றில் சிலவற்றை நாம் அகற்றுவோம் இதன் மூலம் அவற்றில் சிலவற்றில் மட்டுமே நாம் கவனம் செலுத்த முடியும் இந்த ஃபிஷ்போன் என்பது குறிப்பாக நீங்கள் ஒரு DOE ஐத் திட்டமிடும்போது தயார் செய்வது நல்லது எனவே நாம் ஒரு DOE ஐச் செய்வதற்கு முன்பு நீங்கள் இதனைப் பயன்படுத்த முடியும் ஆனால் நிச்சயமாக ஒரு பையோப்ராசஸ் ஃபெர்மன்டேஷனில் பாதிக்கக்கூடிய அளவுருக்கள் என்ன என்பதை நாம் அனைவரும் அறிவோம் ஆனால் ஒரு பயோசென்சரை தயாரிப்பது போன்ற மிகவும் சிக்கலான செயல்முறையை நீங்கள் மேற்கொண்டால் அளவுருக்கள் மூலப்பொருள் தொடர்பானதாக இருக்கலாம் உற்பத்தி தொடர்பானதாக இருக்கலாம் பயன்படுத்தப்படும் கருவி தொடர்பானதாக இருக்கலாம் மற்றும் அதுபோன்று அல்லது நீங்கள் ஒரு மருத்துவ பரிசோதனை ஆய்வை மேற்கொண்டு மிகவும் சிக்கலான சில விளைவுகளை பார்க்க விரும்பினால் நீங்கள் மருத்துவ பரிசோதனைகளைப் பற்றி பேசுகிறீர்கள் என்றால் மருத்துவர்கள் இருக்கிறார்கள் மருத்துவ பயிற்சியாளர் இந்த விஷயத்தில் வருகிறார் செவிலியர்கள் இந்த விஷயத்தில் வருகிறார்கள் தன்னார்வலர்கள் இந்த விஷயத்தில் வருகிறார்கள் மருந்தின் வகை அமிலங்களின் வகை பயன்படுத்தப்பட்ட பல்வேறு வகையான பகுப்பாய்வுக் கருவிகள் இவை அனைத்தும் இந்த விஷயத்தில் வந்துள்ளன இது மிகவும் சிக்கலானது இதனை ஒரு பட வடிவமாக நாம் கொடுக்கலாம் ஒரு காரணம் மற்றும் விளைவு வரைபடம் இது ஃபிஷ்போன் வரைபடம் என்று அழைக்கப்படுகிறது ஏனெனில் இது ஒரு மீன் எலும்பு போல் தெரிகிறது மற்றும் சில அளவுருக்கள் உங்கள் கட்டுப்பாட்டில் இல்லாமல் இருக்கலாம் சில அளவுருக்கள் உங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கலாம் எடுத்துக்காட்டாக உங்கள் பீஸ்ஸா டெலிவரியை நீங்கள் எடுத்துக் கொண்டால் சாலை வேலையில் உங்களிடம் எந்த கட்டுப்பாடும் இல்லை பலத்த மழை அல்லது கடுமையான பனி இருந்தால் உங்களிடம் கட்டுப்பாடு இல்லை வரும் வழியில் எத்தனை சிவப்பு விளக்குகள் வரும் என்கிற கட்டுப்பாடு உங்களிடம் இல்லை ஆனால் உங்களிடம் ஓட்டுநரின் அனுபவம் கார்கள் தரம் இவை போன்ற கட்டுப்பாடுகள் உள்ளன இவை அனைத்தையும் நீங்கள் கட்டுப்படுத்தலாம் சரிதானே கட்டுப்பாடு இல்லாத சில காரணிகள் உங்களிடம் உள்ளது மற்றும் சிலவற்றிற்கு உங்களிடம் கட்டுப்பாடு உள்ளது ஆரம்பத்தில் நீங்கள் ஸ்கிரீனிங் வடிவமைப்பு எனப்படும் ஒன்றைச் செய்கிறீர்கள் அதில் குறைவான முக்கியத்துவம் உடைய காரணிகளை நீக்குகிறீர்கள் மீதமுள்ள காரணிகள் முக்கிய காரணிகள் என்று அழைக்கப்படுகின்றன பின்னர் விரிவான வடிவமைப்பைச் செய்கிறீர்கள் உங்களிடம் நேரியல் வடிவமைப்பு உள்ளது இரண்டாம் வரிசை வடிவமைப்புகள் உள்ளன அப்போதுதான் உங்களால் நேரியல் அல்லது நேரியல் அல்லாத உடன்தொடர்பு கணித சமன்பாட்டின் வகையைப் பொருத்த முடியும் ஆகவே ஸ்கிரீனிங் வடிவமைப்பைப் பயன்படுத்தி மொத்த காரணிகளின் தொகுப்பிலிருந்து நான் பட்டியலிட்ட முக்கிய காரணிகள் உங்களிடம் உள்ளன நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டிய மற்றொரு முக்கியமான அளவுரு இயங்கக்கூடிய தன்மை எதிர் விருப்ப பகுதி எடுத்துக்காட்டாக நீங்கள் pH எதிர் ஒரு நொதியின் செயல்பாட்டை எடுத்துக் கொண்டால் பொதுவாக இது ஒரு மணி வடிவ வளைவு அல்லது அது ஒரு வளைவு மேலே சென்று கீழே வருகிறது என்று நீங்கள் அனைவரும் அறிவீர்கள் ஆனால் வேறுபட்ட pH இல் செயல்பாடு மாறுபடலாம் ஆனால் நீங்கள் 3 5 முதல் 4 போன்ற மிகக் குறைந்த அளவிலான pH இல் மட்டுமே இயங்குகிறீர்கள் என்றால் இது கிட்டத்தட்ட நேரியலாகத் தோன்றுகிறது மேலும் நொதியின் செயல்பாடு pH உடன் மாறாது என்று நாம் கூற முடியும் ஆனால் உண்மையில் இது இயங்கக்கூடிய தன்மையின் பகுதியோடு மாறுகிறது நீங்கள் எந்த நேரத்திலும் செயல்பட முடியும் ஆனால் நீங்கள் மிகவும் குறுகிய வரம்பில் மட்டுமே விருப்பமாக இருந்தால் பின்னர் நிச்சயமாக அந்த குறிப்பிட்ட குறுகிய வரம்பில் நொதியின் செயல்பாடு மாறாது இது நீங்கள் எந்த பகுதிகளைப் படிக்க விரும்புகிறீர்கள் என்பதைப் பொறுத்தது எனவே வெப்பநிலையானது உங்கள் எதிர்வினை வீதம் மாற்றுதல் செயல்முறையைப் பாதிக்கும் ஆனால் நான் 35 முதல் 40° வரை மட்டுமே வேலை செய்ய முடியும் என்று நீங்கள் நினைத்தால் பின்னர் அந்த வெப்பநிலை வரம்பு உங்கள் செயல்பாட்டில் எந்த விளைவையும் ஏற்படுத்தாது ஆனால் உண்மையில் நீங்கள் வெப்பநிலைக்கான மிகப் பெரிய இயங்கக்கூடிய தன்மையின் பகுதியில் பணிபுரிந்தால் பிறகு நிச்சயமாக செயல்பாடு வெப்பநிலையுடன் மாறுபடும் எனவே இது இயங்கக்கூடிய தன்மையின் பகுதி மற்றும் விருப்ப பகுதியைப் பொறுத்தது விருப்ப பகுதியில் நீங்கள் படிக்கும் அந்த குறிப்பிட்ட அளவுருவானது செயல்பாட்டில் எந்த விளைவையும் ஏற்படுத்தாது நாம் அதை மனதில் கொள்ள வேண்டும் நான் சொன்னது போல் சில அளவுருக்கள் உள்ளன உங்களிடம் அந்த அளவுருக்களுக்கான எந்த கட்டுப்பாடும் இருக்காது சில அளவுருக்கள் உள்ளன உங்களிடம் அந்த அளவுருக்களுக்கான கட்டுப்பாடு இருக்கும் உங்களிடம் இருக்கும் கட்டுப்பாடு இல்லா அளவுருக்கள் என்பது போக்குவரத்து விளக்குகள் அல்லது சாலை மேம்பாலப் பணி அல்லது அதிக மழை போன்றது எனவே அவைகள் முக்கிய இரைச்சல் அளவுருக்கள் என்று அழைக்கப்படுகிறது உங்களிடம் கட்டுப்பாடு உள்ள அளவுருக்கள் அல்லது முக்கிய கட்டுப்பாட்டு அளவுருக்கள் அதாவது வெப்பநிலை வெப்பநிலையை என்னால் மாற்றமுடியும் ஃபெர்மென்டாரில் வெப்பநிலையை என்னால் மாற்றமுடியும் எடுத்துக்காட்டாக சுற்றுச்சூழல் காரணிகள் ஈரப்பத நிலைமைகள் வெப்பநிலை ஒரு உயிர் செயல்பாட்டில் சுற்றுப்புற வெப்பநிலை இவற்றில் உங்களிடம் எந்த கட்டுப்பாடும் இல்லை மருந்து பரிசோதனைகளின்போது தன்னார்வலர்களின் உடல்நிலையில் ஏற்படும் மாற்றம் நீங்கள் ஒரு மருந்து பரிசோதனையைத் தொடங்கியுள்ளீர்கள் மற்றும் சில சமயங்களில் மருந்து பரிசோதனையானது 2 மாதங்கள் 3 மாதங்கள் வரை நீடிக்கும் திடீரென்று தன்னார்வலருக்கு காய்ச்சல் வரக்கூடும் உங்களிடம் எந்த கட்டுப்பாடும் இல்லை சரிதானே அதுவே முக்கிய இரைச்சல் அளவுரு என்று அழைக்கப்படுகிறது முக்கிய கட்டுப்பாட்டு அளவுருக்கள் என்பது உங்களால் துல்லியமாக கட்டுப்படுத்த முடிவது ஃபெர்மென்டாரின் வெப்பநிலை pH சேர்க்கப்பட்ட ஊட்டச்சத்தின் அளவு சேர்க்கப்பட்ட நுண் ஊட்டச்சத்தின் அளவு போன்றவற்றை துல்லியமாக கட்டுப்படுத்த உங்களால் முடியும் இவை முக்கிய கட்டுப்பாட்டு அளவுருக்கள் என்றழைக்கப்படுகின்றன மற்றும் அது மிகவும் முக்கியமானது உண்மையில் இரைச்சல் அளவுருக்களுக்கு நம்மிடம் கட்டுப்பாடு இல்லை எனவே உண்மையில் நான் சொன்னதுபோல் நம்மால் ஒரு நேரத்தில் ஒரு காரணியை மாற்றமுடியும் மற்றும் ஒரு ஆய்வு செய்யமுடியும் அதுவே ஒரு நேரத்தில் ஒரு காரணி என்று அழைக்கப்படுகிறது எடுத்துக்காட்டாக நான் வெப்பநிலையை பார்க்கின்றேன் நான் வெப்பநிலையை புள்ளி 2 இன் படிகளில் 30 முதல் 40° வரை வேறுபடுத்துகிறேன் பின்னர் நான் pH ஐ எடுத்துக்கொள்கிறேன் நான் pHயை 4 முதல் pH 7 வரை புள்ளி 2 இன் படிகளில் வேறுபடுத்துகிறேன் இது ஒரு நேரத்தில் ஒரு காரணி வடிவமைப்பு என்று அழைக்கப்படுகிறது இது ஒரு காரணியாலான வடிவமைப்பு அல்ல நீங்கள் அவ்வாறு செய்யும்போது உங்களால் இடைவினையை காண முடியாது எனவே நான் pH மற்றும் வெப்பநிலையைக் கொண்டிருந்தால் நான் முதலில் pH இன் விளைவை மட்டுமே படிக்கிறேன் பின்னர் நான் வெப்பநிலை விளைவை மட்டுமே படிப்பேன் அதுவே ஒரு நேரத்தில் ஒரு காரணி வடிவமைப்பு என்று அழைக்கப்படுகிறது என்னால் வெப்பநிலை மற்றும் pH க்கு இடையிலான இடைவினையை காண முடியாது அதேசமயம் நான் வெப்பநிலை மற்றும் pH இரண்டையும் காரணி முறையில் மாற்றினால் நான் இடைவினைகளைக் காண முடியும் மற்றொரு விஷயம் என்னவென்றால் ஒரே நேரத்தில் பல காரணிகளை மாற்றுவதுபோல் அல்லாமல் நீங்கள் ஒரு நேரத்தில் ஒரு காரணி வடிவமைப்பை செய்யும்போது உகந்த நிலையை அடைவது மிகவும் கடினமாக இருக்கலாம் எனவே ஒரு நேரத்தில் ஒரு காரணி வடிவமைப்பு என்பது மிகவும் சரியானதாக இல்லை அடுத்த முறை நீங்கள் ஃபெர்மென்டாரை இயக்கும்போது மற்றும் நீங்கள் வெப்பநிலை pH ஐ மாற்ற விரும்பினால் தயவுசெய்து நினைவில் கொள்ளுங்கள் 5 வெவ்வேறு மதிப்புகளில் வெப்பநிலையை மாற்றுவது முடிவுகளைப் பார்ப்பது பின்னர் 5 வெவ்வேறு மதிப்புகளில் pH ஐ மாற்றுவது மற்றும் முடிவுகளைப் பார்ப்பது என்பது மிகவும் மோசமானது அது மிகவும் மோசமானது மற்றும் மிகவும் திறமையற்றது இடைவினை விளைவை நீங்கள் காண முடியாது எனவே வெப்பநிலை மற்றும் pH ஐ ஒரே நேரத்தில் மாற்றும் ஒரு காரணியாலான வடிவமைப்பிற்கு செல்வதே சிறந்த செயல் நன்றாக திட்டமிடப்பட்ட வடிவமைப்பு இதில் வெப்பநிலை மற்றும் pH இரண்டின் விளைவையும் தனித்தனியாகவும் அவை தொடர்பு கொள்ளும்போதும் நீங்கள் காணலாம் எதிர்காலத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட காரணிகளை மாற்ற நீங்கள் விரும்பினால் எப்போதும் இதுபோன்ற ஒருவித வடிவமைப்பு முறையைப் பயன்படுத்துங்கள் எனவே ஒரு நேரத்தில் ஒரு காரணி வடிவமைப்பு முற்றிலும் தவறானது நாம் காரணி வடிவமைப்பு சோதனையைப் பார்ப்போம் கற்பனை செய்து பாருங்கள் முந்தைய உதாரணத்தைப் போல நான் மாற்ற விரும்புகிறேன் மருந்து மருந்து இல்லை என்று நான் சொன்னேன் அது 2 நிலைகள் என்று அழைக்கப்படுகிறது பின்னர் உணவு 2 நிலைகளை அடிப்படையாகக் கொண்ட உணவு சாதாரண உணவு மற்றும் அதிக கொழுப்பு உணவு எனவே எனக்கு 2 அளவுருக்கள் உள்ளன ஒன்று மருந்து ஒன்று உணவு மற்றும் அவை ஒவ்வொன்றிலும் 2 நிலைகள் இருந்தன அவை 2 2 22 வடிவமைப்பு என்று அழைக்கப்படுகின்றன எனக்கு 2 நிலைகளில் A மற்றும் B ஆகிய 2 காரணிகள் இருந்தால் நான் அதை 22 வடிவமைப்பு என்று அழைப்பேன் எனவே இந்த 2 இந்த கீழே உள்ள 2 என்பது நிலைகளின் எண்ணிக்கையைக் குறிக்கிறது அதாவது உணவு மற்றும் அதிக கொழுப்பு நிறைந்த உணவு அதுதான் நிலை உங்களுக்குத் தெரியும் மற்றும் இந்த 2 என்பது நான் எத்தனை காரணிகள் அல்லது அளவுருக்களை இயக்குகிறேன் என்று உங்களுக்கு சொல்கிறது என்னிடம் 3 காரணிகள் A B C என இருந்தால் நான் அதை 23 வடிவமைப்பு என்று அழைக்கிறேன் அது 222 8 சோதனைகள் என்று புரிந்து கொள்ளுங்கள் என்னிடம் 4 காரணிகள் A B C D என இருந்தால் அதாவது வெப்பநிலை pH கார்பன் நைட்ரஜன் என 4 காரணிகள் ஒவ்வொன்றையும் நான் 2 நிலைகளில் படிக்கிறேன் அது 24 வடிவமைப்பு 2 நிலைகள் எனப்படும் மக்கள் 3 நிலைகளிலும் படித்தனர் ஆனால் நாம் இப்போது 2 நிலை வடிவமைப்பைப் பார்ப்போம் எனவே வெப்பநிலை pH கார்பன் நைட்ரஜன் இந்த 2 வெவ்வேறு செறிவுகளில் ஒவ்வொன்றும் 2 நிலைகளில் எனவே வெப்பநிலை 30 மற்றும் 40 ஆகவும் pH என்பது 4 pH மற்றும் 5 pH ஆகவும் கார்பன் செறிவு 1 மற்றும் 2 ஆகவும் நைட்ரஜன் 0 5 மற்றும் 1 ஆகவும் இருக்கலாம் எனவே 2 நிலைகள் அதுவே 24 வடிவமைப்பு என்றழைக்கப்படுகிறது அதாவது 2222 16 சோதனைகள் அது ஒரு காரணியாலான வடிவமைப்பு என்று அழைக்கப்படுகிறது காரணி வடிவமைப்புகள் மிகவும் ஆற்றல் மிக்கவை இது ரெப்ளிகேஷனின் தேவையில்லாமல் சராசரி விளைவுகளையும் கொடுக்கும் இதில் இடைவினைகளையும் பார்க்கமுடியும் ஏனென்றால் நான் சொன்னது போல் ஒரே நேரத்தில் பல மாறிகளை மாற்றப் போகிறோம் பின்னர் மேம்படுத்துதலுக்கு உங்களுக்கு நல்ல யோசனையை இது தருகிறது இறுதியில் எனது செயல்முறையை நான் மேம்படுத்த விரும்புகிறேன் இப்போது இந்த 2 காரணிகளான A B ஐ 2 நிலைகளில் 4 சோதனைகளில் பார்ப்போம் 4 சோதனைகளை நான் எவ்வாறு செய்வது நான் A ஐ குறைவாகவும் B ஐ குறைவாகவும் வைத்திருப்பேன் பின்னர் நான் A ஐ உயர்வாகவும் B ஐ குறைவாகவும் வைத்திருப்பேன் பிறகு நான் A ஐ குறைந்த அளவிலும் B ஐ உயர்வான அளவிலும் வைத்திருப்பேன் பின்னர் நான் A ஐ உயர்வாகவும் B ஐ அதிகமாகவும் மாற்றுவேன் எனவே நான் 4 சோதனைகள் செய்துள்ளேன் இரண்டு காரணிகளும் குறைந்த அளவிலும் உயர்ந்த அளவிலும் பார்க்கப்பட்டுள்ளன சில சந்தர்ப்பங்களில் நீங்கள் பார்க்க முடிவதுபோல் நான் இரண்டு காரணிகளையும் மாற்றுகிறேன் அதனால் நான் இங்கே இடைவினைகளைப் பார்க்க முடியும் இந்த வகையான காரணி வடிவமைப்பின் அழகு அது இது மிகவும் சக்தி வாய்ந்தது எனவே 22 4 ரன்கள் நான் முதல் பரிசோதனையை கண்டுபிடிக்க வேண்டும் இது வெப்பநிலை மற்றும் pH என்று வைத்துக்கொள்வோம் மற்றும் வெப்பநிலை 30° மற்றும் 40° நான் 2 நிலைகளைப் படிக்க விரும்புகிறேன் pH நான் 3 மற்றும் 4 pH இல் படிக்க விரும்புகிறேன் நான் என்ன செய்வது முதல் சோதனை 30 டிகிரி வெப்பநிலை மற்றும் pH 3 இரண்டாவது சோதனை 40° வெப்பநிலை மற்றும் pH 3 ஆக இருக்கும் மூன்றாவது சோதனை 30 டிகிரி வெப்பநிலை மற்றும் 4 pH ஆக இருக்கும் நான்காவது சோதனை 40 ° வெப்பநிலை மற்றும் 4 pH ஆக இருக்கும் நான் 4 ஐயும் வெவ்வேறு சேர்க்கைகளில் செய்துள்ளேன் உங்களுக்குப் புரிகிறதா குறைவு என்றால் குறைந்த நிலை A க்கு இந்த நிகழ்வில் 30° வெப்பநிலையை நாம் தேர்ந்தெடுத்துள்ளோம் உயர்வு என்றால் உயர்ந்த நிலை A க்கு நாம் 40° வெப்பநிலையைத் தேர்ந்தெடுத்துள்ளோம் குறைந்த pH என்றால் pH 3 என்று சொல்லலாம் உயர்ந்த pH என்றால் pH 4 இந்த சோதனைகளை நீங்கள் அப்படித்தான் செய்கிறீர்கள் புரிகிறதா உங்களிடம் 2 நிலை 2 காரணிகள் அல்லது 2 அளவுருக்கள் உள்ளன அவை உங்களுக்கு 4 ரன்களைத் தருகின்றன எனவே நீங்கள் அளவுருக்கள் அல்லது காரணிகளை அதிகரித்துக் கொண்டே இருந்தால் நீங்கள் உண்மையில் 23 வடிவமைப்பு 24 வடிவமைப்பு 25 ஆகியவற்றைக் கொண்டிருக்கலாம் நான் நேரத்தையும் வெப்பநிலையையும் பார்த்துக் கொண்டிருக்கிறேன் இங்கு யீல்டைப் பெறுகிறேன் என்று எனக்குத் தெரிந்தால் நான் என்ன செய்வது நேரத்தின் விளைவு என்னவாக இருக்கும் எடுத்துக்காட்டாக நான் 1 மற்றும் 3 சோதனைகளை நேரம் 80 இல் பயன்படுத்தினேன் மேலும் 4 மற்றும் 2 சோதனைகளை நேரம் 90 இல் பயன்படுத்தினேன் நான் என்ன செய்வது நான் இந்த 2 முடிவுகளை சேர்க்கிறேன் ÷ 2 பின்னர் நான் இந்த 2 முடிவுகளை சேர்க்கிறேன் ÷ 2 ஒன்றை மற்றொன்றிலிருந்து கழிக்கிறேன் அது உங்களுக்கு நேரத்தின் விளைவைத் தரும் உங்களுக்குப் புரிகிறதா ஏனெனில் 80 இல் நாம் செய்த 2 சோதனைகள் உள்ளன 90 இல் நாம் செய்த 2 சோதனைகள் உள்ளன எனவே நீங்கள் என்ன செய்கிறீர்கள் நீங்கள் எடுத்த முடிவுகள் இது நேரத்தின் விளைவு நேரமானது நிலை 1 லிருந்து 2 க்கு அதாவது 80 லிருந்து 90 க்கு மாற்றப்பட்டதால் யீல்டானது 9 85 அதிகரித்துள்ளது இப்போது வெப்பநிலையைப் பாருங்கள் இந்த 2 சோதனைகள் குறைந்த வெப்பநிலை 170 இல் செய்யப்படுகின்றன இந்த 2 சோதனைகள் அதிக வெப்பநிலை 180 இல் செய்யப்படுகின்றன நீங்கள் இந்த 2 முடிவுகளைச் சேருங்கள் ÷ 2 இந்த 2 முடிவுகளைச் சேருங்கள் ÷ 2 பின்னர் இதிலிருந்து அதனை கழிக்கவும் எனவே 47 3 46 2 2 என்பது உங்கள் 11 35 அதாவது வெப்பநிலையை 10 டிகிரி அதிகரிப்பது எனது யீல்டை 11 35 ஆக அதிகரிக்கிறது நேரத்தை 80 லிருந்து 90 ஆக அதிகரிப்பது எனது யீல்டை 9 85 ஆக அதிகரிக்கிறது எனவே இது மிகவும் சக்தி வாய்ந்தது நாம் முடிவுகளை பகுப்பாய்வு செய்யலாம் மற்றும் சராசரி அளவுருக்களின் விளைவைப் பெறலாம் நாம் இடைவினைகளின் விளைவையும் கூட பெறலாம் நான் அதைப் பற்றி பின்னர் பேசுவேன் அதையும் நாம் சரியான நேரத்தில் பார்ப்போம் ஆனால் இது ஒரு நல்ல சோதனை இது 22 வடிவமைப்பு இந்த கீழேயுள்ள 2 என்பது நிலைகளைக் குறிக்கிறது இந்த மேலேயுள்ள 2 என்பது நம்மிடம் உள்ள காரணிகள் அல்லது அளவுருக்களின் எண்ணிக்கையைக் குறிக்கிறது நாம் பல்வேறு வகையான வடிவமைப்புகளைக் கொண்டிருக்கலாம் மேலும் நாம் அதில் அதிக நேரம் செலவிடுவோம் அடுத்தது முழு காரணியாலான வடிவமைப்புகளாக இருக்கும் தங்கள் நேரத்திற்கு மிக்க நன்றி முக்கியச்சொற்கள் - சோதனைகளின் வடிவமைப்பு Design of Experiments காரணி வடிவமைப்பு இடைவினை மாறிகள் காரணி வகையிலான சோதனைகள் ப்ளைன்ட் மற்றும் டபுள் ப்ளைன்ட் சோதனை தரத்திற்கு இன்றியமையாதது இயங்கக்கூடிய தன்மை எதிர் விருப்ப பகுதி தேர்ந்தெடுக்கும் வடிவமைப்பு